ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் I பகுதி 6 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 3 விரிவுரை 26 ல் ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சனில் இருக்கிறோம் இனி நாம் ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சனில் பயிற்சி அனுபவத்தை பெறலாம் அதற்காக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள முப்பரிமான வடிவத்திற்கு பல்வேறு வியூக்களை உருவாக்க இருக்கின்றோம் அதற்காக முதலில் இந்த வடிவத்தை சற்று கவனிக்கலாம் இந்த வடிவத்தின் அமைப்புகளை பார்க்கும்போது இவற்றில் தடிமனான திடப்பொருள் தொகுதி மற்றும் ஸ்லாட்டிங் முறையில் திடப்பொருள் நீக்கப்பட்ட பகுதி மற்றும் சாய்வாக அமைந்துள்ள பிளேன் கொண்ட பகுதி அமைந்துள்ளது மேலும் இந்தப் பகுதி செங்குத்தாக அமைந்திருக்கவில்லை சாய்வாக ஒருவரால் வெட்டி எடுக்கப்பட்ட பகுதியை போல் அமைந்திருக்கிறது இங்கு அமைந்துள்ள பகுதிகள் இவ்வாறாக செல்கின்றன மேலும் இங்கு வந்து இணைகின்றன இந்த இடத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் ஒரு முக்கோண வடிவிலான சுவர் போன்ற ஒரு பகுதி அமைந்துள்ளது மேலும் இந்த ஆர்க் வடிவத்திற்கு தொடுகோடு ஆகவும் அமைந்துள்ளது இங்கு உருளை போன்ற வடிவம் உள்ளது மேலும் அருகில் சாய்வான பகுதி இதற்கு தொடுகோடு போன்று இதனைத் தொட்டு அமைந்துள்ளது நீங்கள் காணும் இந்த பகுதிகளில் திடப்பொருள் அமைந்திருக்கவில்லை இந்தப் உருளை வடிவ பகுதிக்குள் ஒரு துளை அமைந்துள்ளது இந்தத் துளை ட்ரில்லிங் செயல்முறை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் மேலும் இந்த ஆர்ச் போன்ற அமைப்பு சாய்வான பகுதிக்கு தொடுகோடு போன்று அமைந்துள்ளது இவைகளைக் கொண்ட வடிவத்தை தான் நாம் உருவாக்க விரும்புகிறேன் இவைகளுக்கான அளவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன உதாரணமாக இங்கு வெட்டி எடுக்கப்பட்டுள்ள பகுதியின் அளவுகளாக 40 அலகுகள் என்றும் இந்தப் பகுதியின் நீளம் 80 mm என்றும் இங்கிருந்து இங்கு வரையிலான இந்தப் பகுதியின் நீளம் 50 mm என்றும் இவ்வாறாக பல்வேறு அளவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்தப் பகுதியைப்பார்க்கும் பொழுது இதன் மையம் 35 mm மேலே அமைந்துள்ளது இந்த மொத்த ஆர்க் பகுதி R 35 என்ற அளவுகளில் 35mm மேலே அமைந்துள்ளது இங்கு அமைந்துள்ள வட்டத்தின் விட்டம் 50 mm என்றும் இந்தப் பகுதியின் அகலம் 30 mm என்றும் முனையிலிருந்து தூரம் 70 mm மற்றும் இந்தப்பகுதியின் அளவு 20 mm என்றும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மொத்த வடிவத்தை தான் நாம் நமது வரைபட தாளில் உருவாக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இங்கு காண்பிக்கப்பட்டுள்ள ஆரோ திசையில் நமது ப்ரெண்ட் வியூ கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆரோ திசை எப்பொழுதுமே வரைபடதாளில் வரையும் பொழுது நாம் வடிவத்தை பார்க்கும் திசையை குறிக்கும் எனவே இப்பொழுது நாம் ப்ரெண்ட் வியூ உருவாக்க விரும்பினால்இங்குள்ள இந்த வடிவத்தை தான் நான் எனது ப்ரெண்ட் வியூவில் காட்சிப்படுத்துவேன் நாம் இதனை முதல் குவாட்ரண்ட் அடிப்படையில் ப்ரோஜெக்ட் செய்ய விரும்புகிறோம் அதாவதுஇந்த மொத்த வடிவமும் ஒரு ஒளி புகா சமதளப்பரப்பில் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் மற்றும் இங்கு உள்ள டாப் வியூ பாட்டம் ஓபெக் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் அதேபோல் சைட் வியூ ஓபெக் பண்பு கொண்ட இணையாக அமைந்துள்ள பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு அவற்றை நாம் திருப்பி இவ்வாறாக டாப் வியூ அடிப்பக்கம் வரும் வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் இப்பொழுது உருவாக்க இருக்கிறோம் இனி முதலாவதாக இந்த வடிவத்திற்கான ப்ரெண்ட் வியூ எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் காட்சிப்படுத்த முயற்சிக்கலாம் முதலில் நாம் தோராயமாக காட்சிப்படுத்தி பின் இவற்றை சரியான அளவுகளில் நமது வரைபடமாக வரையலாம் நாம் இந்த திசையில் இருந்து பார்த்தால்இந்த மொத்த செவ்வக போன்ற வடிவமும் இவ்வாறாக கிடைக்கும் பின்பு இவற்றில் சாய்வான வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி இங்கு அமைந்திருக்கும் மேலும் 70 mm தொலைவில் இங்கிருந்து ஒரு சாய்வாக கோடு இந்த திசையில் செல்லும் மேலும் மற்றொரு கோடு இவ்வாறாக 70mm நேராக இந்த உயரம் வரை செல்லும் மேலும் இதற்கு இணையான மற்றொரு கோடு இந்த பகுதிக்கு முன்பு தொடங்கி செல்லும் இந்த உயரத்திற்கு மேல் ஒரு வட்ட வடிவம் அமைந்துள்ளது அதற்கு மேல் ஒரு ஆர்ச் போன்ற வடிவம் அமைந்துள்ளது இங்கு சாய்வாக செல்லும் இந்த இரண்டு கோடுகளும் இணையாக செல்கின்றன மேலும் ஆர்க் போன்ற வடிவமும் இந்த செங்குத்துயர கோட்டின் மீது நம்மால் பார்க்க முடியும் இவ்வாறாகத் தான் இந்த சாய்வான கோடுகள் நமக்கு இவ்வாறாக முதன் முறையாக பார்க்கும் பொழுது தோன்றும் மேலும் இங்குள்ள மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் மற்றும் விடு கோடுகள் நாம் வரைய வேண்டியிருக்கும் இனி இவைகளை நாம் படிப்படியாக செய்யலாம் முதலாக நாம் பார்க்கும் சாய்வான கோண திசைக்கு எவை நேர் செங்குத்தாக அமைந்துள்ளன என்பதை கண்டறிய வேண்டும் எவ்வாறெனில் நாம் இந்த திசையில் இருந்து ப்ரோஜெக்ட் செய்கிறோம் அதற்காக நாம் இதனை மாற்றியமைக்க வேண்டும் எந்தெந்த மேற்பரப்புகள் எல்லாம் நாம் காணும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளனவோ அவை அனைத்தும் நமக்கு பார்வைக்கு தென்படாது அதாவது இந்த மேற்பரப்பு உங்கள் பார்வைக்கு புலப்பட்டால் இதற்கு பின்புறம் அமைந்துள்ள இந்த மேற்பரப்பு உங்களுக்கு புலப்படாது மூன்றாவதாக நாம் ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் ரெபரன்ஸ் பிளேன்களாக எடுத்துக் கொள்வதன் மூலம் நமது வரைபடத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதற்காக பாக்ஸ் போன்ற இந்த அமைப்பில் ப்ரெண்ட் பிளேனை இங்கு உள்ளதா அல்லது இந்த திசையில் அமைந்து உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் ஒருவேளை முதல் குவாட்ரண்ட் அடிப்படையில் இங்கிருந்து நாம் ஒளியினை செலுத்தும் பொழுது இந்த ஓபெக் பிளேனில் வடிவம் முழுவதும் ப்ரோஜெக்ட் செய்யப்படும் எனவே இதுவே நமது ப்ரெண்ட் பிளேன் ஆகும் அதேபோல முதல் குவாட்ரண்ட் அடிப்படையில்இங்கிருந்து நாம் ஒளியை செலுத்தும் பொழுதுஇந்த ஹரிசாண்டல் பிளேன் நமது டாப் பிளேன் ஆக மாறிவிடும் அவ்வாறாகவே ப்ரோபைல் பிளேன் பொறுத்தமட்டில் இவை மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு இவைகளே சைடு வியூ ஆக மாறிவிடும் பின்னர் மடிப்புகளை நீக்கி இவ்வாறு காட்சிப்படுத்தும் பொழுது இவை ப்ரெண்ட் வியூ சைட் வியூடாப் வியூ என்றாகி விடுகின்றன மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எப்பொழுதுமே ஒரு ரெபரன்ஸ் பிளேனில் இருந்து நமது வரைபடத்தை துவக்க வேண்டும் பின்னர் நாம் பார்க்க இருக்கும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தலைப்பில் நீங்கள் இவ்வாறு ஒரு ரெபரன்ஸ் பிளேன் உருவாக்கிய பின்புதான் வரையத் துவங்க முடியும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் ரெபரன்ஸ் பிளேனிற்கு இணையான திசையிலுள்ள எந்த ஒரு மேற்பரப்பையும் நாம் உருவாக்கி விட முடியாது முதலாவதாக நாம் ஒரு ரெபரன்ஸ் பிளேன் உருவாக்க வேண்டும் பின்னர் அதனைக் கொண்டு மற்றொரு பிளேன் ஒன்றினை உருவாக்க வேண்டும் இவைகளை செய்த பின்பு தான் நாம் அதில் நமது வடிவத்தை வரைய முடியும் இதைப் பற்றி நாம் அடுத்து வரும் வகுப்புகளில் பார்க்கலாம் மேற்சொன்னவைகளை நினைவில் கொண்டு இந்த வடிவத்தை வரைய இதன் மேற்பரப்புகளை முதலில் கண்டறியலாம் நாம் நமது ப்ரெண்ட் பிளேன் இந்த திசையில் இருப்பதை முடிவு செய்து விட்டோம் எனவே இதற்கு நேர் செங்குத்தாக அமைந்துள்ள மேற்பரப்பு ஒன்றினை நமது ரெபரன்ஸ் பிளேன் என்று கண்டுகொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த வடிவத்திற்கு இங்கு உள்ள பிளேன் ரெபரன்ஸ் பிளேன் ஆக இருக்கலாம் இந்தப் பிளேனை ரெபரன்ஸ் எடுத்துக்கொண்டு இங்கு உள்ள செவ்வக பகுதிகளையும் முக்கோண பகுதியையும்உருளை வடிவ பகுதியையும் என்னால் காட்சி படுத்த முடியும் ஆனால் என்னால் சில மேற்பரப்புகளை காட்சிப்படுத்த முடியாது எடுத்துக்காட்டாக இங்கு உள்ள இந்த மேற்பரப்பை இந்த பிளேன் கொண்டு காட்சிப்படுத்த முடியாது அதேபோல் இங்குள்ள இந்தக் கோடுகளைக் காண முடிந்தாலும் இந்த வளைவு மேற்பரப்பையும் என்னால் பார்க்க முடியாது இங்குள்ள இந்த மேற்பரப்புகளையும் என்னால் ப்ரெண்ட் வியூ மூலம் காண முடியாது இனி இந்த ரெபரன்ஸ் பிளேகளை ப்ரெண்ட் வியூடாப் வியூ மற்றும் சைடு வியூ என ஒவ்வொன்றாக வைத்து பார்க்கலாம் இதுதான் நம்முடைய ப்ரெண்ட் வியூ திசை என்று முடிவு செய்த பின்னர் அதற்கேற்றார்போல உள்ள நிறமான மஞ்சளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இப்பொழுது ப்ரெண்ட் வியூவில் தெரியும் பகுதிகள் அனைத்தும் இதே நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளன அதேபோல இப்போது டாப் வியூ திசையில் இருந்து பார்க்கலாம் அவ்வாறு பார்க்கும் பொழுது நமக்கு புலப்படும் பகுதிகள் மெகெந்தா நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளன இந்த வியூவிலும் நம் கண்ணுக்குத் தென்படாத பகுதிகள் உள்ளன இனி இந்த சைடு வியூ திசையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு இந்த திசையில் தெரியும் பகுதிகளை நீல நிறம் கொண்டு குறிக்கலாம் இங்குள்ள இந்தப் பகுதியை காண முடியும் இங்குள்ள பகுதியை நம்மால் காண முடியாது அதுபோல இங்கு உள்புறமாக அமைந்த பகுதிகளை நம்மால் காண முடியாது இங்கு அமைந்துள்ள சில மேற்பரப்புகள் மட்டும் நம்மால் டாப் வியூ மற்றும் சைட் வியூ இவ்விரண்டிலும் நமக்கு காட்சிப்படும் எடுத்துக்காட்டாக நாம் பச்சை நிற பகுதியை எடுத்துக் கொண்டால் இந்தப்பகுதி இந்த திசையில் இருந்தும் மற்றும் டாப் வியூ திசையிலிருந்தும் பார்க்க முடியும் அதே போன்று இங்கு உள்ள இந்தப் பகுதியும் டாப் வியூ மற்றும் சைட் வியூவிலும் தென்படும் அவ்வாறு தென்படும் பகுதிகளை நாம் இரண்டிலும் தென்படும் பகுதிகள் என்று குறிப்பிட்டு இருக்கிறோம் மேலும் சில மேற்பரப்புகள் ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ இரண்டிலும் பார்க்க முடியும் அவ்வாறு சில பகுதிகளை நாம் இப்போது தேர்ந்தெடுக்கலாம் இந்தப் பகுதி ப்ரெண்ட் வியூ திசை மற்றும் டாப் வியூ திசை இவ்விரண்டில் இருந்து பார்க்கும் பொழுது தென்படும் இங்குள்ள சில வடிவங்கள் நம்முடைய எந்த வியூக்களிலும் இருந்து பார்த்தாலும் தென்படாது அவை என்னென்ன என்று பார்க்கலாம் அவற்றைக் குறிப்பிட கருப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் இங்குள்ள இந்த வெள்ளை நிறத்தால் நிரப்பப்பட்டுள்ள பகுதிகள் எந்த ஒரு வியூக்களிலும் தென்படாது இனி இந்த மொத்த வடிவத்தின் காட்சிகளை நாம் முதல் குவாட்ரண்ட் அடிப்படையில் உருவாக்கலாம் நாம் பார்த்த முதல் எடுத்துக்காட்டினை சற்று நினைவு படுத்தி பார்க்கலாம் நமக்கு ஒரு வடிவம் முதல் குவாட்ரண்ட் முறையில் அமைந்து அதற்கான ப்ரெண்ட் வியூ திசை என்று இதனை முடிவு செய்தால்வடிவத்தின் ப்ரொஜெக்ஷன் இந்த ஓபெக் பிளேன் மீது விழும் பின்னர் அதனை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம் அதேபோல ரைட் சைடு வியூ காட்சிப்படுத்தும் பொழுதும் ஒருவேளை இடப்பக்க திசையிலிருந்து வலப்பக்கமாக உள்ள ஓபெக் பிளேன் மீது காட்சிப்படும் இவ்வாறாக ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறம் மீது உள்ள பிளேன் மீது காட்சிப்படுத்துவோம் இவ்வாறு முதல் குவாட்ரண்ட் முறையில் டாப் வியூவிற்காக நாம் வடிவத்தின் மேலிருந்து பார்க்கும் பொழுது அதற்கான ஓபெக் பிளேன் அடிப்புறமாக அமைந்து இருக்கும் இந்த வடிவத்தை வரையும் பொழுது நாம் கற்றுள்ளவைகளை சற்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இங்கு மொத்த வடிவம் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த திசையில் இருந்து பார்க்கின்றோம் நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் 1234 என்பவைகளே ஆகும் நாம் முதலில் ப்ரெண்ட் வியூவினை உருவாக்க வேண்டும் அதனை இந்த முப்பரிமான வடிவத்தினை பார்த்துக் கொண்டே நமது வரைபட தாளில் வரையத் துவங்கலாம் இனி ஸ்கேல் கொண்டு வரைபடத்தாளில் துவங்கலாம் முதலாவதாக 200 என்ற நீளத்தை வரையலாம் இங்குள்ள 808040 என்ற அளவுகளின் கூட்டு மதிப்பு 200 ஆகும் எனவே 200 என்ற அளவிற்கு ஒரு கோட்டினை வரைய வேண்டும் அவ்வாறு வரைந்து இந்த கோட்டின் முடிவு புள்ளிகளை குறித்துக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் நேர் செங்குத்தாக 50 mm கோடு வரைய வேண்டும் அதற்காக நம்முடைய பாகைமானி கொண்டு 50 mm என்ற அளவை குறிக்கலாம் இவ்வகையில் ஒரு செவ்வக வடிவத்தை உருவாக்க வேண்டும் நமது ஸ்கேல் உதவிகொண்டு 50 mm கோடுகளுக்கு இடையே அமைந்த பகுதிகளை இணைக்கலாம் இதில் நாம் மேலும் வரைய வேண்டியது உருளை வடிவமுடைய ஓர் அரை வட்டம் ஆகும் இந்த முனையிலிருந்து 70 mm தொலைவில் நாம் 35 mm நீளத்தில் ஒரு நேர் செங்குத்து கோட்டினை குறித்து பின் 35 mm தொலைவில் நமக்கு ஒரு வட்டம் வரவேண்டும் மேலும் இது மையப்புள்ளி வழியாக அமைந்துள்ளது அதற்காக 10 20 30 35 mm என்று இங்கு குறித்துக் கொள்கிறோம் இங்கிருந்து நேர் செங்குத்தாக ஒரு கோடு வரைய வேண்டும் வட்டத்தின் மையம் 35 mm என்பதில் அமைய வேண்டும் என்பதற்காக அதனை குறித்து கொள்கிறோம் வட்டத்தின் விட்ட அளவு 35 mm ஆகும் அதற்கான அளவுகளை எடுத்துக் கொள்ளலாம் இந்த அளவு வரைபடத்தை விட்டு வெளியே செல்கிறது குறித்துள்ள அளவுகளின்படி வரைந்து மீதமுள்ள தேவையற்ற பகுதிகளை அழித்து விடலாம் இதே திசையில் அமைந்துள்ள மற்றொரு 50 mm விட்ட அளவை கொண்டுள்ள வட்டத்தினை வரைய வேண்டும் இதன் அளவுகள் யாவும் இங்கு இருந்து பெறப்பட்டவை முன்பு எடுத்துக் கொண்ட அதே மையப் புள்ளியிலிருந்து 25 mm ஆரம் மதிப்பில் வட்டம் வரைய வேண்டும் பின்னர் 80 mm தொலைவில் அமைந்துள்ள 40 mm நீளம் கொண்ட வெட்டி எடுக்கப்பட்ட பகுதியினை வரைய வேண்டும் அதற்காக ஸ்கேல் ஏதாவது ஒரு முனையிலிருந்து கொண்டு 80mm தொலைவினை குறித்துக் கொண்டு 40 mm தொலைவில் இந்தப் பகுதியினை நேர் செங்குத்துக் கோடுகள் கொண்டு குறித்துக் கொள்கிறேன் 70mm தொலைவில் இந்தப் படத்தில் உள்ளபடி சாய்வான பகுதியினை ஒரு தொடுகோடு ஆக இந்த இரு புள்ளிகளுக்கு இடையே வரைய வேண்டும் எவ்வாறு வெளிப்புறம் அமைந்த இரு புள்ளிகளுக்கு இடையே தொடுகோடு வரைவது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது வரைபடத்தாளில் 70mm தொலைவினை குறித்துக் கொள்ளலாம் இந்தப் புள்ளி மற்றும் வட்டத்தின் மையப் புள்ளியை இணைத்து இந்த புள்ளிகளுக்கான பெர்பெண்டிகுலார் பைசெக்டர் கண்டறியலாம் அதற்காக இந்த இரு புள்ளிகளையும் இணைக்கிறேன் இதுவே இந்தப் புள்ளிகளுக்கான பெர்பெண்டிகுலார் பைசெக்டர் ஆகும் இனி இதனை கொண்டு எவ்வாறு ஒரு வட்டத்தின் தொடுகோடு வரைவது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதுவே அந்த புள்ளி ஆகும் இவ்வாறுதான் ப்ரெண்ட் வியூவில் வட்டத்திற்கான தொடுகோட்டினை கண்டறிய வேண்டும் இனி உடனடியாக இந்த வடிவத்திலிருந்து கோடுகளை நீட்டித்து இந்த திசையில் ப்ரோஜெக்ட் செய்தால் மற்ற திசைகளில் வியூக்களை உருவாக்க முடியும் இந்த எடுத்துக்காட்டிற்கான மற்ற வியூக்களை வரைந்து பழகிப் பாருங்கள் மேலும் பாட்டம் வியூவையும் முயற்சி செய்து பாருங்கள் இப்பொழுது வரைந்த இந்தப் காட்சி வடிவத்தினை ப்ரெண்ட் வியூ என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம்